மாணவர்களை வரவேற்கிறோம் விவாதத்தின் கடைசி பகுதியில் லாபம் மற்றும் அபாயத்துக்கும் இடையிலான ட்ரேட்டு ஆப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் எனவே நான் உங்களிடம் சொன்னது போல் நான் அதை திரும்பப் சொல்லுகிறேன் நீங்கள் நீண்ட கால மூலங்களிலிருந்து அதிக நிதியைக் கடன் வாங்கினால் என்ன நடக்கும் உங்கள் செலவு அதிகரிக்கும் கடன் வாங்கும் செலவு அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வருமானம் குறைவாக இருக்கும் எனவே இந்த நிலையில் நீங்கள் லாபத்திற்கும் ஆபத்துக்கும் இடையிலான ட்ரேட்டு ஆப் பற்றி பேசும்போது என்ன நடக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதியை கடன் வாங்கினால் உங்கள் செலவு அதிகரிக்கும் ஆனால் உங்களிடம் போதுமான நிதி இருப்பதால் உங்கள் ஆபத்து குறையும் மேலும் நீண்ட காலத்திற்கு அந்த நிதியை நாம் நீண்ட காலத்திற்கு கடன் வாங்கியுள்ளோம் எனவே இந்த சூழ்நிலையில் நாம் அதை அவசரமாக செலுத்த வேண்டிய அவசியமில்லை எனவே பணம் செலுத்துவதற்கும் நிதியை மூலத்திற்குத் திருப்பித் தருவதற்கும் உங்களுக்கு எளிதாக இருக்கும் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் சப்ளையர்களுக்கு மின்சார நிறுவனத்திற்கு நீர் வழங்கல் நிறுவனத்திற்கு அல்லது வேறு எந்த மூலத்திற்கும் செலுத்தப்பட வேண்டிய நிதி எப்போது வேண்டுமானாலும் நம்மிடம் உள்ளது ஆனால் என்ன நடக்கிறது செலவு அதிகரித்து வருகிறது இந்தியாவில் கால கட்டமைப்பைச் சார்ந்த வட்டி விகிதத்தை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்குச் சொன்னேன் இப்போது கால கட்டமைப்பைச் சார்ந்த வட்டி விகிதம் என்றால் என்ன வட்டி விகிதத்தின் கால கட்டமைப்பு என்னவென்றால் நீண்ட காலம் அல்லது முதிர்வு காலம் அதிகமாக இருந்தால் நிதியின் செலவு அதிகமாக இருக்கும் எனவே வட்டி விகிதத்தின் கால கட்டமைப்பைப் பற்றி நீங்கள் பேசும்போது இதைப் போன்ற ஒன்றைக் காட்டலாம் இது கால கட்டமைப்பைக் கூறலாம் நீங்கள் இதைப் போன்ற ஒன்றைக் காட்டலாம் உதாரணமாக இது உங்கள் அமைப்பு என்று வைத்தால் நாம் இங்கே நிதிகளின் முதிர்ச்சியை எடுத்துக்கொள்ளுகிறோம் இங்கே வட்டி விகிதமும் வருவாய் வளைவும் நமக்கு இருக்கிறது இதை நாம் ஈல்டு கர்வ் என்று கூறுவோம் எனவே முதிர்வு இங்கிருந்து இந்த பக்கத்திற்கு அதிகரிக்கும் போது முதிர்ச்சி அதிகரிக்கும்போது உங்கள் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும் ஆரம்பத்தில் அது மேலே சென்று கொண்டிருந்தது ஆனால் சில காலத்திற்குப் பிறகு அது நிலையானதாகிறது ஆகவே இந்த காலத்திற்கு நீங்கள் நிதியை கடன் வாங்குகிறீர்களானால் உங்கள் வட்டி விகிதம் இதுதான் இந்த காலத்திற்கு நீங்கள் நிதியை கடன் வாங்கினால் உங்கள் வட்டி விகிதம் இதுதான் இந்த காலத்திற்கு நீங்கள் நிதியை கடன் வாங்கினால் உங்கள் வட்டி விகிதம் இதுதான் எனவே கால அமைப்புக்கு ஏற்ப வட்டி விகிதம் காரணமாக ஜூலை 1991 வரை வட்டி வீதத்தின் கட்டமைப்பு தலைகீழாக இருந்தது ஆனால் இந்திய பொருளாதாரத்தின் தாராளமயமாக்கலுக்குப் பின்னர் ஜூலை 1991க்குப் பிறகு இப்போது நமக்கு கால கட்டமைப்பைச் சார்ந்த வட்டி விகிதங்கள் ஆகிவிட்டது முன்னதாக கால கட்டமைப்பைச் சார்ந்த வட்டி விகிதங்களுக்கு தலைகீழாக இருந்தது ஆனால் இப்போது கால கட்டமைப்பைச் சார்ந்த வட்டி விகிதமாக இருக்கிறது இது ஏன் கால கட்டமைப்பைச் சார்ந்த வட்டி விகிதத்திற்கு தலைகீழாக இருந்தது என்றால் நீண்ட முதிர்வு காலத்துக்கு குறைந்த வட்டி செலவாகும் அதாவது வருவாய் வளைவு வித்தியாசமாக நகர்ந்தது அது மேலே செல்லாமல் மாறாக கீழே சென்றது வருவாய் வளைவு கீழே சென்று கொண்டிருந்தது என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் நாம் நீண்டகாலத்திற்கு கடன் வாங்கும்போது நம்முடைய வட்டி வீதம் குறைவாக இருக்கும் இந்த பொருளாதாரத்தில் அது ஏன் நடக்கிறது என்பது ஒரு நீண்ட கதை இது வேறு காரணம் வித்தியாசமான கதை இப்பொழுது நாம் பின்பற்றுவது கால அவகாசத்திற்கு ஏற்ப மாறும் வட்டி விகிதம் ஏனென்றால் முழு உலகத்திலுள்ள வணிகர்களும் நிதி நிறுவனங்களும் கால அவகாசத்திற்கு ஏற்ப மாறும் வட்டி விகிதத்தையே கடைபிடித்துக் வருகின்றனர் அதனால் இந்தியாவிலும் இந்திய நிறுவனங்கள் மற்றும் இந்திய வணிகங்கள் மற்றும் இந்திய நிதி நிறுவனங்கள் அனைத்தும் இந்த கால அவகாசத்திற்கு ஏற்ப மாறும் வட்டி விகிதத்தை பயன்படுத்த ஆரம்பித்துவிட்டனர் அதனால் இப்பொழுது நீண்டகால கடன் வாங்கும்போது செலுத்த வேண்டிய வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும் இந்த காரணத்திற்காக தான் நாம் குறுகியகால தேவைகளை சந்திக்க அதாவது நடப்பு சொத்துகளுக்கு நிதி அளிக்க நீண்டகால நிதியில் முதலீடு செய்யும்போது என்ன நடக்கும் நாம் அதிக வட்டி விகிதத்தை செலுத்த வேண்டும் இதனால் நிதியின் விலை அதிகரிக்கும் ஆனால் ஆபத்து குறையும் இந்த நிலை தலைகீழ் ஆகும்போது அதாவது நாம் தன்னிச்சை மூலங்களிலிருந்து அல்லது குறுகிய கால மூலங்களிலிருந்து கடன் வாங்கும்போது ஆபத்து அதிகரிக்கும் ஆனால் நிதியின் விலை கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் சுலபமாக சமாளிக்க தக்கதாக இருக்கும் அது நிர்வகிக்கப்படும் எனவே இப்போது நான் உங்களுடன் இதை விவாதிக்கப் போகிறேன் நாம் சமநிலைக்கு செல்வதற்கு முன் கடந்த வகுப்பில் நான் சமநிலை என்ற ட்ரேட்டு ஆப் பற்றி சொன்னது போல இரண்டு உச்சங்களும் நல்லதல்ல அதாவது குறுகிய கால மூலங்களிலிருந்து நிதிகளை வாங்கி லாபத்தையும் ஆபத்தையும் உயர்த்துவது நல்லதல்ல இதுபோலவே நீண்டகால மூலங்களிலிருந்து நிதிகளை வாங்கி லாபத்தையும் ஆபத்தையும் குறைப்பதும் நல்லதல்ல அதனால் நாம் ஒரு சம நிலைக்கு வர வேண்டும் எனவே டிரேட் ஆஃப் என்றால் என்ன நாம் எப்படி டிரேட் ஆஃப் செய்யப் போகிறோம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் நான் உங்களை வேறு சில கருத்துக்கு அழைத்துச் செல்கிறேன் முழுமையாக நாம் சம நிலைக்கு செல்வதற்கு முன்னால் பணி மூலதனத்திற்கான அணுகுமுறைகளை பார்ப்போம் பணி மூலதன மேலாண்மையின் அணுகுமுறைகள் பணி மூலதனத்தின் அணுகுமுறைகளாவன பணி மூலதன மேலாண்மையில் மூன்று அணுகுமுறைகள் உள்ளன ஒன்று ஹெட்ஜிங் அணுகுமுறை ஆக மூன்று அணுகுமுறைகள் உள்ளன ஒன்று ஹெட்ஜிங் அணுகுமுறை அணுகுகிறோம் இதனால் லாபம் குறைந்தாலும் தவறில்லை ஆனால் நாம் அதிக ஆபத்தை ஏற்க தயாராக இல்லை என்பதாகும் நாம் மிகவும் கன்சர்வேட்டிவ் அணுகுமுறையில் செய்கிறது மூன்றாவது அணுகுமுறை ஆக்கிரமிப்பு அணுகுமுறையாகும் அஃகிரெஸ்ஸிவ் அணுகுமுறையின் பின்பற்றுகிறீர்கள் என்றால் என்ன நடக்கும் தன்னிச்சையான நிதி மற்றும் குறுகிய கால நிதியிலிருந்து அதிக நிதி வருகிறது நாங்கள் நீண்ட கால மூலங்களிலிருந்து கடன் வாங்கவில்லை என்று நீங்கள் கூறலாம் நாங்கள் நீண்ட கால ஆதாரங்களை பயன்படுத்தவே இல்லை பணி மூலதனத்தின் இந்த அணுகுமுறையை பயன்படுத்தும்போது இதை அஃகிரெஸ்ஸிவ் அணுகுமுறையின் விளைவு என்னவென்றால் நிதியின் விலை மிகவும் குறைவாக இருக்கும் ஆபத்து மிக அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் லாபமும் மிக அதிகமாக இருக்கும் கன்சர்வேட்டிவ் இவ்விரண்டு அணுகுமுறைகளுமே இரண்டு உச்சங்களைப் பற்றி பேசுவதால் இவ்விரண்டு அணுகுமுறைகள்ளுக்குமே வரம்புகள் உண்டு என்று நிபுணர்கள் நிதி நிபுணர்கள் மற்றும் வணிக நிபுணர்கள் கூறுகிறார்கள் எனவே நாம் இடையில் ஏதாவது ஒன்றை வைத்திருக்க வேண்டும் இடையில் ஏதாவது ஒன்றை நீங்கள் விரும்பினால் அந்த அணுகுமுறைக்கு பெயர்தான் ட்ரேட் ஆஃப் அணுகுமுறையாகும் இதில் ஓரளவிற்கு ஆபத்தை சமாளிக்க உதவுகிறது வணிகங்களிலிருந்து பொதுவாக எதிர்பார்பது போல நிதி செலவை சமாளிக்கவும் உகந்த அளவு லாபத்தை சேகரிக்கவும் உதவுகிறது அதனால் இங்கு இந்த அணுகுமுறைகள் எப்படி இருக்கும் இவைகளை எவ்வாறு சித்தரிப்பது அல்லது இந்த மூன்று வெவ்வேறு வகைகளான அணுகுமுறைகளும் எப்படி தோன்றும் இங்கு நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் இந்த மூன்று வெவ்வேறு அணுகுமுறைகளும் எப்படி இருக்கும் என்பதை நாம் கட்டமைக்கப் போகிறோம் எனவே இது நேரம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது சாய்ந்த வெளியீடு மற்றும் இங்கே நாம் முதலீடு பற்றி பேசுகிறோம் இது தான் முதலீடு நேரம் சாய்ந்த வெளியீடு இந்த Y axis இல் முதலீடு உள்ளது எனவே இங்கு இது நிலையான சொத்துகள் என்று அழைக்கப்படும் சொத்துகளின் அளவு என்று கூறபடுகிறது இது வேறு சில சொத்துகளின் நிலை பின்னர் சொத்துக்களின் அடுத்த நிலை நம்மிடம் உள்ளது எனவே இங்கு நம்மிடம் முதல் நிலை சொத்துக்கள் உள்ளன இது நிலையான சொத்துக்கள் நிலையான சொத்துக்கள் அல்லது நீண்ட கால சொத்துகள் சொத்துக்களின் இந்த நிலை பி ஏ ஏற்ற இறக்கங்கள் கொண்ட நடப்பு சொத்துக்கள் என்று கூறலாம் எனவே நிறுவனத்தில் நிலையான சொத்துக்கள் உள்ளன நிறுவனத்தில் நிரந்தர நடப்பு சொத்துக்கள் உள்ளன இங்கே நிறுவனத்தில் ஏற்ற இறக்கமான நடப்பு சொத்துக்கள் உள்ளன இப்போது நாம் இந்த பக்கத்திற்கு வருகிறோம் இங்கு உங்கள் நேரம் மற்றும் வெளியீட்டின் அளவு உங்களிடம் இருந்தால் என்ன நடக்கும் நீங்கள் பணி மூலதன நிர்வாகத்தில் ஒரு கன்சர்வேடிவ் அணுகுமுறையைப் பின்பற்றி நீங்கள் மூலதனத்தை நிர்வகிக்கிறீர்கள் என்றால் நான் என்ன செய்வேன் அவ்வாறான நிலையில் நிதிகளின் நீண்டகால ஆதாரங்களாக பெரும்பாலான நிதித் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் எனவே இது ஏற்ற இறக்கமான நடப்பு சொத்துக்கள் என்று பொருள் இடையில் நாம் அதை புள்ளியிடப்பட்ட கோடுடன் பிரிக்கிறோம் இது ஏற்ற இறக்கமான தற்போதைய சொத்துகளின் பாதி ஆகும் நீங்கள் அவற்றை உண்மையான நடப்பு சொத்துகள் என்றும் அழைக்கலாம் இந்த சொத்துக்கள் உண்மையான நடப்பு சொத்துகளும் கூட நிலையான சொத்துக்களாவன ஆலை கட்டிடம் இயந்திரங்கள் நிலம் அனைத்தும் நிலையான சொத்து என்று அழைக்கப்படுகிறது உங்களுக்கு புரிகிறதா நிரந்தர நடப்பு சொத்துக்கள் நிரந்தர நடப்பு சொத்துக்கள் என்றால் சரக்கிருப்பு கடன் விற்பனை ரொக்கம் முன்கூட்டி செலுத்திய செலவுகள் முன்கூட்டியே வைப்பு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு போன்றவையாகும் இதை நாம் ஏன் நிரந்தர நடப்பு சொத்துக்கள் என்று கூறுகிறோம் என்றால் இந்த சொத்துக்களில் ஒரு சிறிய குறிப்பிட்ட அளவு எப்பொழுதுமே நிறுவனத்தில் பராமரிக்கப்படும் இருப்புச்சரக்குகள் கடன் விற்பனை முன்கூட்டி செலுத்திய செலவுகள் ரொக்கம் போன்றவை ஒரு குறிப்பிட்ட அளவு நடப்பு சொத்துக்களுக்கு கீழ் ஒருபோதும் செல்லாது அதனால் அவைகளுக்கு நிரந்தர நடப்பு சொத்துக்கள் என்று பெயர் அதாவது மற்றொரு வழியில் கூறவேண்டும் என்றால் அவைகள் நிலையான சொத்துக்கள் போன்றவை எனவே நடப்பு சொத்துகளுடன் ஒப்பிடும்போது அவற்றை வித்தியாசமாக நடத்துகிறோம் இதற்குப் பெயர் ஏற்ற இறக்கங்கள் கொண்ட நடப்பு சொத்து பிறகு ஒரு குறைந்த அளவு இருப்பு சரக்கு பராமரிக்கப்படுகிறது இந்த அளவிற்கு மேல் இருப்புச் சரக்கின் அளவை அதிகரித்தால் அதற்கு பெயர் உண்மையான நடப்பு சொத்து அல்லது ஏற்ற இறக்கங்கள் கொண்ட நடப்பு சொத்து ஆகும் நம் விற்பனைகளில் 10 நிரந்தரமாக கடனுக்கு விற்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இதற்கு மேல் கடன் விற்பனைகள் அதிகரிக்கும்போது இதற்கு பெயர் ஏற்ற இறக்கங்கள் கொண்ட நடப்பு சொத்து ஆகும் இப்பொழுது மூன்று வகையான சொத்துக்கள் உள்ளன அவையாவன நிலையான சொத்துக்கள் நிரந்தர நடப்பு சொத்துக்கள் மற்றும் ஏற்ற இறக்கங்கள் கொண்ட நடப்பு சொத்துக்கள் நாம் கன்சர்வேட்டிவ் அணுகுமுறையை கடைபிடிக்கும் போது இந்த மூன்று வகையான சொத்துக்களுக்கு எவ்வாறு நிதி அளிக்கப்படும் இந்த மூன்று வகையான சொத்துக்களுக்கும் மூலங்கள் என்னவாக இருக்கும் இந்த கன்சர்வேட்டிவ் அணுகுமுறையில் அதிக நிதி நீண்டகால மூலங்களிலிருந்தும் குறைந்த அளவு முதலீடு குறுகியகால மூலங்களிலிருந்தும் கிடைக்கிறது என்று சொன்னேன் இப்போது நாம் என்ன செய்கிறோம் நாம் இந்த நிலையில் இருப்போம் நாம் நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதிகளின் நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதியளிப்போம் உங்கள் முழு நிலையான சொத்துக்கள் முழு நிரந்தர நடப்பு சொத்துக்கள் மற்றும் ஏற்ற இறக்கமான நடப்பு சொத்துகளில் பாதி ஆகியவை நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதியளிக்கப்படும் எந்தப் பிரச்சனையும் இல்லை நம்முடைய நிலையான சொத்துக்களுக்கும் நிரந்தர நடப்பு சொத்துக்களுக்கும் நீண்டகால மூலங்களிலிருந்து நிதி அளிக்கலாம் ஆனால் பாதி அளவிற்கு நடப்பு சொத்துக்கள் ஏற்ற இறக்கங்கள் கொண்ட நடப்பு சொத்துக்கள் அல்லது உண்மையான நடப்பு சொத்துக்கள் நீண்டகால மூலங்களிலிருந்து நிதி அளிக்கப்படுகின்றன அதாவது இங்கு ஒரு பொருத்தமின்மை இருக்கிறது அதுவும் இந்த பகுதியில் மட்டும் விசேஷமாக இந்த சிறு பகுதியில் இந்தப் பகுதி மட்டும் குறுகியகால நிதி மூலங்களிலிருந்து நிதி அளிக்கப்படும் ஏற்ற இறக்கங்கள் கொண்ட நடப்பு சொத்துக்களின் பாதி அளவு புள்ளியிட்ட கோட்டிற்கு மேல் பகுதி குறுகியகால மூலங்களிலிருந்து நிதி அளிக்கப்படும் மற்றும் அடிப்படை கோட்டிலிருந்து இந்த புள்ளியிட்ட கோடு வரை எல்லா நிதிகளும் நீண்டகால மூலங்களிலிருந்து வரும் நாம் மிகவும் கன்சர்வேட்டிவ் ஆக இருக்கிறோம் அதனால் இதன் விளைவு என்னவென்றால் நிதியின் செலவு மிகவும் அதிகமாக இருக்கும் மற்றும் ஆபத்து குறைவாக இருக்கும் மற்றும் லாபம் குறைவாக இருக்கும் இது ஒரு உச்சம் இப்பொழுது நீங்கள் இந்த அணுகுமுறையை பின்பற்றவில்லை என்றால் உங்கள் அணுகுமுறையை மாற்றினால் என்ன நடக்கும் நாம் இப்போது நம் அணுகு முறையை மாற்றி அஃகிரெஸ்ஸிவ் அணுகுமுறைக்கு அப்படியே தலைகீழானது இங்கு அஃகிரெஸ்ஸிவ் அணுகுமுறையில் என்ன செய்கிறீர்கள் நாம் நீண்டகால மூலங்களிலிருந்து இந்த அளவு வரை இருந்தோம் இப்பொழுது நீங்கள் தலைகீழாக செய்கிறீர்கள் நிறுவனத்தின் அதிகபட்ச நிதி தேவைகள் குறுகியகால மூலங்களிலிருந்து நிறைவேற்றப்படும் நிதியின் செலவை குறைப்பதற்காகவும் லாபத்தை அதிகரிக்கவும் மற்றும் முதலீட்டில் அதிகபட்ச வருவாயைப் பெற இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இங்கு மொத்த நடப்பு சொத்துக்களும் நிரந்தர நடப்பு சொத்துக்கள் மற்றும் சில நேரங்களில் நிலையான சொத்துக்களின் ஒரு பகுதி குறுகியகால மூலங்களிலிருந்து நிதி அளிக்கப்படுகிறது இந்த அளவு வரை முதலீடு குறுகியகால மூலங்களிலிருந்து வருகிறது மேலும் தொழிற்சாலை கட்டிடம் மற்றும் இயந்திரங்கள் கூட வங்கிக்கடன் ஆகிய குறுகியகால மூலத்திலிருந்து நிதி அளிக்கப்படுகிறது அந்த அளவு கூட அக்கிரஷன் இங்கு இல்லை நாம் சுலபமாக இந்த அளவாவது வந்துவிடலாம் உங்கள் மொத்த நடப்பு சொத்துக்கள் மற்றும் ஏற்ற இறக்கங்கள் கொண்ட நடப்பு சொத்துக்கள் மற்றும் நிரந்தர நடப்பு சொத்துக்கள் ஆகியவற்றின் மொத்த அனேக நிறுவனங்கள் இந்த அளவு வரை நிதி அளிப்பதில்லை ஆனால் இந்தப் பகுதி வரையிலாவது நிதி அளிக்கிறார்கள் இங்கு என்ன நடக்கிறது என்றால் சுலபமாக இந்த அளவு வரை தேவைகளுக்கு நிதி அளிக்கப்படுகிறது மற்றும் முதலீட்டிற்கும் குறுகிய கால மூலங்களிலிருந்து நிதி அளிக்கப்படுகிறது ஆகவே குறுகிய கால நிதியை நீங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு செலுத்த வேண்டும் அதிகபட்சம் 1 வருட காலத்திற்குள் நீங்கள் செலுத்தவேண்டும் அந்த நிதியை நிரந்தர நடப்பு சொத்துகளுக்கு நிதியளிக்க முதலீடு செய்தால் அந்த நிலை எப்போதும் நிறுவனத்தால் பராமரிக்கப்படுகிறது இது ஆபத்தான முன்மொழிவு ஏனெனில் நிரந்தர நடப்பு சொத்துகளின் இந்த பகுதி ஒருபோதும் திரவமாக மாறாது இந்த கோட்டிற்குக் கீழே சரக்கிறுப்புகளை நீங்கள் விற்க மாட்டீர்கள் அல்லவா இந்த கோட்டிற்குக் கீழே நீங்கள் கடன் விற்பனையை விற்க மாட்டீர்கள் கடன் விற்பனையின் பெரும்பகுதி எப்போதும் இருக்கிறது இதன் பொருள் என்னவென்றால் கடன் விற்பனையில் அதிகமான நிதிகள் எப்போதும் தடுக்கப்படுகின்றன அவை நம்மிடம் திரும்பி வராது ஆனால் இந்த நிதியை அதிகபட்சமாக 12 மாத காலத்திற்குப் பிறகு திருப்பித் தர வேண்டும் எனவே இது சிறிய அளவில் அஃக்ரசிவாக என்று அழைக்கப்படுகிறது எனவே என்ன நடக்கும் என்றால் உங்கள் செலவு நிதிச் செலவு மிகக் குறைவாக இருக்கும் உங்கள் ஆபத்து மிக அதிகமாக இருக்கும் ஆனால் இறுதியாக இதன் விளைவாக உங்கள் லாபம் அதிகபட்சமாக இருக்கும் உங்களுக்கு அதிகபட்ச லாபம் கிடைக்கும் உங்கள் லாபம் அதிகபட்சமாக இருக்கும் எனவே இந்த 2 அணுகுமுறைகளையும் 2 உச்சநிலைகளாக நாம் கருதுகிறோம் நீங்கள் இங்கே பேசும்போது மூன்றாவது அணுகுமுறை இப்போது நீங்கள் மூன்றாவது அணுகுமுறையைப் பற்றி பேசினால் அதை நாம் ஹெட்ஜிங் அல்லது பொருந்தும் அணுகுமுறையின் கீழ் நாம் என்ன செய்கிறோம் இந்த அணுகுமுறையின் கீழ் நமக்கு தெளிவான வெட்டு எல்லை உள்ளது இந்த நிலை வரை இந்த அளவிலான சொத்துக்களை நீண்ட கால முதலீடுகள் அல்லது நீண்ட கால அல்லது நிலையான சொத்துக்கள் என்று அழைக்கிறோம் நிலையான சொத்துக்கள் என்பது நிலையான சொத்துக்கள் ஆகும் நிரந்தர நடப்பு சொத்துக்கள் நிலையான சொத்துகளாக கருதப்படுகிறது நிலையான சொத்துகளும் நிரந்தர நடப்பு சொத்துக்களும் நிலையான சொத்துகளைப் போலவே கருதப்படுகின்றன எனவே இந்த இரண்டு சொத்துகளும் நீண்ட கால தன்மை உடையவை நீண்ட கால ஆதாரங்களிலிருந்து நிதி அளிக்கப்படும் நீண்ட கால நிதி மூலங்களிலிருந்து நிதி அளிக்கப்படுகிறது என்றால் அதற்கு நீர்மை படுத்த வேண்டிய ஆபத்து கிடையாது திரும்பி செலுத்த வேண்டிய ஆபத்து கிடையாது அதாவது கட்டணங்கள் செலுத்தாமல் போகும்போது உள்ள ஆபத்து கிடையாது நிதி அல்லது தொழில்நுட்ப நொடிப்பிற்கான ஆபத்து கிடையாது நம் தேவை நீண்டகாலத்திற்காகும் நம் மூலம் நீண்ட காலமாகும் மற்றும் இந்த கடனின் முதிர்வு காலமும் அந்த கடனை பயன்படுத்தும் காலமும் சரியான பொருத்தமாக அமைந்திருக்கிறது ஆனால் இங்கு இந்த அளவை உண்மையான நடப்பு சொத்துக்கள் அல்லது ஏற்ற இறக்கங்கள் கொண்ட நடப்பு சொத்துக்கள் என்று அழைக்கலாம் எனவே அவை குறுகிய கால உண்மையான நடப்பு சொத்துகள் என்பதால் அவை குறுகிய கால ஆதாரங்களிலிருந்து நிதியளிக்கப்படும் இது ஹெட்ஜிங் நம்முடைய தேவை நீண்ட காலம் என்றால் அல்லது தேவை நிரந்தரம் என்றால் அதிகபட்ச நிதி நீண்டகால மூலங்களிலிருந்து வரும் அல்லது மொத்த நிதி நீண்ட கால மூலங்களிலிருந்து வரும் நம்முடைய தேவை குறுகிய காலத்திற்கு என்றால் மொத்த முதலீடும் குறுகியகால மூலத்தில் இருந்து வரும் இதற்கு பெயர் ஹெட்ஜிங் அணுகுமுறை அல்லது பொருந்தும் அணுகுமுறை ஆகும் இந்த அணுகுமுறையில் லாபத்திற்கும் ஆபத்துக்கும் இடையே ஒரு சமநிலை கிடைக்கிறது எனவே இங்கு இந்த அணுகுமுறைகளைப் பற்றி பேசினால் இந்த 3 அணுகுமுறைகளைப் பற்றி அந்த நிதியை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் நிறுவனத்தின் நிதித் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்கு நிதியின் வெவ்வேறு ஆதாரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி நாம் பேசினோம் இப்போது 3 அணுகுமுறைகளின் கீழ் நடப்பு சொத்துகளின் அளவைக் காண்போம் 3 அணுகுமுறைகளின் கீழ் தற்போதைய சொத்துகளின் அளவைப் பற்றி நீங்கள் பேசினால் 3 அணுகுமுறைகளின் கீழ் நடப்பு சொத்தின் நிலை என்ன என்பதைப் பார்ப்போம் இது 3 அணுகுமுறைகளின் கீழ் நடப்பு சொத்துக்களின் அளவாக இருக்கும் இது வெளியீடு அல்லது நேரம் இது தற்போதைய சொத்துகளின் நிலை என அழைக்கப்படுகிறது இது நிலையான சொத்துகளின் நிலை இது நிலையான சொத்துகளின் நிலை மற்றும் இது ஒரு அணுகுமுறையின் கீழ் நடப்பு சொத்துகளின் நிலை இரண்டாவது அணுகுமுறையின் கீழ் நடப்பு சொத்துகளின் நிலை மூன்றாவது அணுகுமுறையின் கீழ் நடப்பு சொத்துகளின் நிலை நாம் இங்கு என்ன அணுகுமுறைகளைப் பற்றி பேசுகிறோம் என்பதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இது நிலையான சொத்துக்கள் அஃக்ரசிவாக அணுகுமுறையின் கீழ் நடப்பு சொத்துகளின் நிலை இது நிலையான சொத்துகள் இது எப்போதும் சரி செய்யப்பட்ட ஆலை கட்டிடம் இயந்திரங்கள் நிலம் ஆகும் ஆக்கிரமிப்பு அணுகுமுறையில் நீங்கள் நடப்பு சொத்துகளின் குறைந்தபட்ச அளவை வைத்திருக்கிறீர்கள் உங்கள் தற்போதைய விகிதம் 0 8 1 ஆகும் மிக குறைந்த அளவு நடப்பு விகிதம் பராமரிக்கிறோம் மற்றும் நடப்பு சொத்துக்களும் மிக குறைந்த அளவில் வைத்திருக்கிறோம் குறைந்த அளவு ரொக்கம் குறைந்த அளவு சரக்கிருப்பு குறைந்த அளவு கடன் விற்பனைகள் குறைந்த அளவு சந்தை படுத்தக்கூடிய பத்திரங்கள் மற்றும் எதிர்மறை மூலதன அணுகுமுறையை பின்பற்றுகிறோம் இங்கு நடப்பு சொத்துக்கள் நடப்பு பொறுப்புகளை விட குறைந்த அளவில் இருக்கின்றன ஏனென்றால் நாம் அஃகிரெஸ்ஸிவ் அல்லது பொருந்தும் அணுகுமுறையில் நம் நடப்பு விகிதம் 11 ஆக இருக்கும் நடப்பு சொத்துக்களும் நடப்பு பொறுப்புகளும் சமமாக இருக்கும் பூஜ்ஜிய நிகர பணி மூலதனம் உள்ளது இங்கு குறுகிய கால சொத்துக்களின் மற்றும் நடப்பு சொத்துக்களின் தேவையை பூர்த்தி செய்ய நீண்டகால மூலங்களிலிருந்து நிதி வருவதில்லை மற்றும் நடப்பு விகிதம் 21 ஆக இருக்கும் 21 என்று நான் மீண்டும் வலியுறுத்துகுறேன் இங்கு செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு இதில் பார்க்கும்போது நடப்பு சொத்துக்கள் நடப்பு பொறுப்புகளை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கிறது இரண்டு மடங்கு அதிகமாக நம்மிடம் இருப்பதால் அது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை அல்லது போதிய அளவு நீர்மையை பராமரிப்பது ஆகும் கட்டணம் செலுத்துவதில் எந்த ஆபத்தையும் எடுக்க நாம் விரும்பமாட்டோம் நிறுவனம் தொழில்நுட்ப நொடிப்புக்குள் போவதை நாம் பார்க்க விரும்பவில்லை ஒருவேளை இது நிறுவனத்தின் லாபத்தை பாதிக்கலாம் அதை நாம் பொறுத்துக்கொள்ள முடியும் நாம் குறைந்த லாபத்தை சம்பாதிக்க முடியும் ஆனால் சந்தையில் கெட்ட பெயரையோ கெட்ட மதிப்பையோ சம்பாதிக்கக்கூடாது எனவே நடப்பு சொத்துகளின் அளவு நடப்பு கன்சர்வேட்டிவ் அணுகுமுறையின் கீழ் நடப்பு விகிதம் 21 பொருந்தும் அணுகுமுறையின் கீழ் நடப்பு விகிதம் 11 பூஜ்ஜிய நிகர பணி மூலதனம் அதிகபட்ச நிகர மூலதனம் 21 ஆகும் எனவே நிகர செயல்பாட்டு மூலதனம் 1 இங்கே நிகர செயல்பாட்டு மூலதனம் 0 இங்கே நிகர செயல்பாட்டு மூலதனம் பூஜ்ஜியமாகும் நடப்பு சொத்துக்களுக்கு நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதியளிக்க எந்தத் தேவையும் இல்லை நடப்பு சொத்துக்களுக்கு நிதியளிக்க நீண்ட கால மூலங்களிலிருந்து தேவையில்லை நடப்பு சொத்துக்கள் தற்போதைய கடன்களுக்கு சமமாக இருக்கிறது மற்றும் உங்கள் நடப்பு சொத்துகளில் 100 நிதிகளின் நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதியளிக்கப்படுகின்றன எனவே இது 3 அணுகுமுறைகளின் கீழ் உள்ள உங்கள் நடப்பு சொத்துகளின் நிலை ஆகும் இப்போது வணிகம் நிதி நபர்கள் மற்றும் நிறுவனத்தின் வெவ்வேறு துறை போன்றவை எந்த வகையான அணுகுமுறையை விரும்புகிறார்கள் என்று தேந்தெடுக்க வேண்டும் அவர்கள் லாபத்தை அதிகரிக்க விரும்புகிறார்களா அல்லது அவர்கள் கொஞ்சம் ஆபத்தை எடுக்க விரும்புகிறார்களா அல்லது இடையில் ஒரு அணுகுமுறையை விரும்புகிறார்களா என்பதை முடிவு செய்ய வேண்டும் அதனால் நாம் குறைந்தபட்சம் கன்சர்வேட்டிவ் அணுகுமுறையை பயன்படுத்தும்போது நடப்பு சொத்துகளின் அளவு 21 ஆக இருக்கும் இது மிகவும் அதிகமான அளவு நாம் பாதுகாப்பாக இருப்போம் ஆனால் தேவையே இல்லாமல் லாபத்தை குறைத்துக் கொள்கிறோம் அஃகிரெஸ்ஸிவ் முறைப்படி நடப்பு சொத்துக்களை மிகவும் குறைவாக வைத்துக் கொண்டால் நம் லாபம் அதிகரிக்கும் ஆனால் அதே நேரம் ஆபத்தும் அதிகரிக்கும் அதனால் இங்கு இந்த பிரச்னையை தீர்க்க நாம் உகந்த அளவு நடப்புச் சொத்துக்களை பராமரிக்க வேண்டும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக் கூடாது இதை பார்ப்போம் நாம் மற்றொரு கட்டமைப்பின் உதவியுடன் அதைக் காணலாம் நடப்பு சொத்துகளின் உகந்த அளவை நீங்கள் காணலாம் இங்கு நடப்பு சொத்துகளின் உகந்த அளவு இங்கே நடப்பு சொத்துகளின் அளவு என்று அழைக்கிறோம் இது நடப்பு சொத்துகளின் அளவு இது நடப்பு சொத்துகளின் அளவு X ஆக்சிஸ்சில் நீங்கள் நடப்பு சொத்துகளின் அளவை எடுத்துக்கொள்கிறீர்கள் மற்றும் இங்கே நாம் செலவை எடுத்துக்கொள்கிறோம் நடப்பு சொத்துகளின் அளவு மற்றும் செலவு ஆகியவற்றை எடுத்துக்கொள்கிறோம் இப்போது நீங்கள் பார்த்தீர்களானால் இப்படி நகரும்போது இது நீர்மைத்தன்மை செலவு என்று அழைக்கப்படுகிறது இது இப்படி செல்லும் இது ரொக்கப்பணமின்மை செலவு என அழைக்கப்படுகிறது இது ரொக்கப்பணமின்மை செலவு என்று அழைக்கப்படும் எனவே இதன் பொருள் இரண்டு செலவுகளுமே நாமக்கு நல்லதல்ல இது ரொக்கப்பணமின்மை செலவு அல்லவா நடப்பு சொத்துகளின் அளவை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள் என்றால் என்ன நடக்கிறது உங்கள் நீர்மைத்தன்மை செலவு இதுபோன்று உயர்கிறது இந்த அளவு நடப்பு சொத்துகளை நீங்கள் வைத்திருந்தால் அதனால் என்ன இருக்கிறது இது உங்கள் நீர்மைத்தன்மை செலவு நீங்கள் நடப்பு சொத்துக்களின் அளவை அதிகரிக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிகபட்ச நீர்மைத்தன்மை கொண்டிருக்க விரும்புகிறீர்கள் எனவே இது உங்கள் நீர்மைத்தன்மை விலை நடப்பு சொத்துகள் குறைந்த லாபம் ஈட்டக்கூடியவை என்பதால் அதன் அளவை நீங்கள் குறைக்க விரும்பினால் நடப்பு சொத்துகளின் குறைந்தபட்ச அளவை நான் வைத்திருப்பேன் அப்போது உங்கள் ரொக்கப்பணமின்மை செலவு அதிகபட்சமாக இருக்கும் இது நீர்மைத்தன்மை செலவு இது நீர்மைத்தன்மை செலவு மற்றும் இது ரொக்கப்பணமின்மை செலவு ஆகும் இது தான் ரொக்கப்பணமின்மை செலவு எனவே நான் இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்திற்குச் செல்லும் பொது எனது நீர்மைத்தன்மை செலவு உயர்கிறது நான் இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்திற்குச் செல்கிறேன் என்றால் எனது ரொக்கப்பணமின்மை செலவு உயர்கிறது ரொக்கப்பணமின்மை செலவு அதிகரித்தால் ஆபத்து அதிகரிக்கிறது தொழில்நுட்ப நொடிப்பு தன்மை ஏற்படலாம் குறுகிய கால கடமைகளை என்னால் அதாவது என் நிறுவனத்தால் உரிய தேதியில் செலுத்தவோ அல்லது அவை செலுத்த வேண்டிய நேரத்தில் செலுத்த இயலாது நடப்பு சொத்துக்களை அதிகமாக வைத்திருக்கும்போது நாம் கன்சர்வேட்டிவ் அணுகுமுறையை கடைபிடிக்கிறோம் என்று அர்த்தம் இங்கு என்ன நடக்கிறது தொழில்நுட்ப நொடிப்பு தன்மையை நான் நிர்வகிக்கிறேன் அதேசமயம் லாபமும் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் இதற்கு தீர்வு என்ன இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நடப்பு சொத்துகளை அதிகமாகவும் வைத்திருக்கக்கூடாது குறைவாகவும் வைத்திருக்கக்கூடாது நீர்மை தன்மையின் செலவையும் நாம் செலுத்தக்கூடாது மற்றும் ரொக்கப்பணமின்மை செலவையும் நாம் செலுத்தக்கூடாது நாம் உகந்த அளவு நடப்பு சொத்துக்களை வைத்திருக்க வேண்டும் நடப்பு சொத்துகளின் உகந்த அளவு இங்கே இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த 2 செலவுகளும் ஒரு புள்ளியில் வெட்டுகின்றன இந்த செலவுகள் ஒன்றை ஒன்று வெட்டுகின்றன இந்த செலவு ரொக்கப்பணமின்மை செலவு என்று கூறப்படும் எனவே இவைகள் இங்கே ஒன்றை ஒன்று வெட்டும் என்று அர்த்தம் எனவே இவைகள் இங்கே ஒன்றை ஒன்று வெட்டும் போது இது நடப்பு சொத்தின் உகந்த அளவு என்று பொருள் இங்கே மொத்த செலவு குறைந்தபட்சமாக இருக்கும் இதை நாம் குறைந்தபட்ச செலவு எனலாம் குறைந்தபட்ச செலவு என்று கூறப்படும் இது குறைந்தபட்ச செலவு என்பதால் இது தான் நடப்பு சொத்துகளின் உகந்த அளவு ஆகும் இங்கு என் நீர்மைத்தன்மை செலவு இந்த அளவில் உள்ளது எனது நீர்மைத்தமை செலவு இந்த அளவு வரை உள்ளது எனவே நான் கீழே வருகிறேன் நான் இங்கே நிறுத்துகிறேன் நான் மேலே செல்கிறேன் என்றால் நான் இங்கே நிறுத்துகிறேன் இது நடப்பு சொத்துகளின் உகந்த அளவு ஆகும் இப்படித்தான் நீங்கள் இரண்டு செலவுகளும் சமமாக இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த இடம்தான் நீர்மைத்தன்மை செலவும் ரொக்கப்பணமின்மை செலவும் ஒன்றை ஒன்று வெட்டும் இடமாகும் இந்த அளவு தான் நடப்பு சொத்தின் உகந்த அளவாகும் உங்களால் முடிவெடுக்க முடிந்ததால் உங்களுக்கு தெளிவாக என்ன நடக்கும் என்று தெரிந்தால் நீர்மைத்தன்மை செலவை அறிவது மிகவும் கடினமாகி விடுகிறது நீர்மை தன்மையின் செலவை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்றால் ரொக்கப்பணமின்மை செலவையும் சுலபமாக கண்டுபிடித்துவிடலாம் இது இரண்டு உச்சங்கள் கொண்ட கன்சர்வேட்டிவ் அணுகுமுறைகளை காட்டிலும் சிறந்த அணுகுமுறை ஆகும் எப்போதும் நடுத்தர பாதையை வைத்துக்கொண்டு அதை பின்பற்றுவது நல்லது செலவுகள் இரண்டும் சமமாக இருக்கும் அளவில் நாம் தற்போதைய சொத்துக்களின் அளவை பராமரிக்க வேண்டும் அல்லது அவைகள் வெட்டும் இடத்தில் பராமரிக்க வேண்டும் இரண்டு செலவுகளும் வெட்டும் அந்த இடம் தான் நடப்பு சொத்துக்களின் சம நிலையாகும் மற்றும் இந்த அளவு நடப்பு சொத்துக்கள் எப்போதும் நிறுவனத்தில் வைத்திருக்க வேண்டும் இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கு நாம் செல்லும் பொது என்ன நடக்கும் நீர்மைத்தன்மை செலவு அதிகரிக்கும் செலவும் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் இந்த கட்டத்தில் இருந்து இந்த இடத்திற்குச் சென்றால் நீர்மைத்தன்மை செலவு குறையும் மற்றும் ரொக்கப்பணமின்மை விலையும் அதிகரிக்கும் அதாவது நிறுவனம் ரொக்கப்பணமின்மைக்கு அதிக விலை செலுத்தினால் இப்போது என்ன நடக்கும் தொழில்நுட்ப நொடித்துப்போவதற்கான சாத்தியம் அதிகபட்சமாக இருக்கும் எனவே நாம் அந்த சூழ்நிலையைத் தவிர்க்க வேண்டியிருக்கும் மேலும் குறைந்த லாபத்தை ஈட்டக்கூடிய அதிக செலவை நாம் செலுத்தி எடுத்துக் கொள்ளும் சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டியதில்லை மற்றும் மிகக் குறைந்த அளவிலான ஆபத்தை எடுக்கிறோம் அதுபோல நாம் குறைந்த செலவில் அதிக ஆபத்தில் லாபத்தை அதிகரிக்கும் சூழ்நிலையையும் உருவாக்கக்கூடாது ஏனென்றால் இவ்விரண்டும் 2 உச்சங்கள் ஆகும் அதனால் கன்சர்வேட்டிவ் அடைய உதவுகிறது நடுத்தர பாதையைப் பின்பற்ற நமக்கு உதவுகிறது மேலும் இது நடப்பு சொத்துகளின் அளவை உகந்த அளவில் பராமரிக்க உதவுகிறது மேலும் இரண்டு செலவுகளும் சமமாக இருக்கும் நீர்மைத்தன்மை செலவும் ரொக்கப்பணமின்மை செலவும் சமமாக இருக்கும் அவை ஒன்றுக்கொன்று வெட்டுகின்றன நடப்பு சொத்துகளின் உகந்த அளவை நீங்கள் பராமரித்தால் நடப்பு சொத்துகளின் உகந்த அளவை நாம் பெற முடியும் நடப்பு சொத்துகளின் நிலை உகந்ததாக இருந்தால் எல்லாம் உகந்ததாக இருக்கும் உங்கள் இலாபங்கள் உகந்ததாக இருக்கும் உங்கள் ஆபத்து உகந்ததாக இருக்கும் மற்றும் உங்கள் நீர்மைத்தன்மை உகந்ததாக இருக்கும் தொழில்நுட்ப நொடித்துப் போவதற்கான ஆபத்து குறைந்தபட்சமாக இருக்கும் மேலும் எல்லாவற்றையும் நிர்வகிக்க உகந்ததாக மாதிரியான சூழ்நிலையை நாம் எதிர்நோக்க வேண்டும் நடைமுறையில் அதை எப்படி செய்வது மற்றும் வணிகத்தில் அல்லது வணிக நிறுவனங்களில் அந்த உகந்த சூழ்நிலையை எவ்வாறு உருவாக்குவது இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் நிதிச் செலவைச் சேமிக்கிறீர்கள் என்றால் மூலதனத்தை நிர்வகிக்கும் போது நிறுவனத்தின் லாபம் நேரடியாகச் சேர்க்கிறது ஏனெனில் கால அளவு மிகக் குறைவு நீங்கள் தற்போதைய சொத்தை தினசரி வாராந்திர அல்லது மாதாந்திர அடிப்படையில் நிர்வகிக்கிறீர்கள் எனவே நீங்கள் நேரடியாக செலவைச் சேமிக்கிறீர்கள் அந்த செலவில் எந்த கசிவும் இல்லை அது நிறுவனத்தின் லாபத்தை நேரடியாக சேர்க்கிறது ஆனால் கன்சர்வேட்டிவ் அணுகுமுறையை பின்பற்றும்போது நாம் சேமிக்க தவறினால் நிறுவனத்தின் லாபத்தை பாதிக்கும் நடப்பு சொத்துக்களில் செய்யும் நிதி முதலீட்டினால் ஒரு நிறுவனத்தின் லாபம் பாதிக்கப்படும் உகந்த அளவு அணுகுமுறையை நாம் கடைபிடிக்காவிட்டால் நாம் அரிய வளங்களை நடப்பு சொத்துக்களில் முதலீடு செய்வதன் மூலம் வீணாக்குகிறோம் இதனால் ஒரு நிறுவனத்தின் லாபம் பாதிக்கப்படும் சில சமயங்களில் நஷ்டம் ஏற்பட்டு விடும் இது எப்படி நடக்கிறது மற்றும் சமநிலை அணுகுமுறை மூலம் ஒரு நிறுவனத்திற்கு எப்படி லாபம் வருகிறது என்பதை நான் அடுத்த வகுப்பில் விவாதிக்கிறேன் Glossary of Wordsசொற்களஞ்சியம்